பேட்டரிகளை ஒப்பிட்டுப் பார்ப்போம் ஆகவே பொதுவாக கிடைக்கக்கூடிய அளவுருக்கள் ஒன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன் Wh kg ஆற்றல் அடர்த்தி W kg சக்தி அடர்த்தி Wh லிட்டர் வால்யுமெட்ரிக்அளவீட்டு ஆற்றல் அடர்த்தி இயக்க வெப்பநிலை டிகிரி சென்டிகிரேட் Wh செயல்திறன் கட்டுரைகள் ஆம்பியர் ஹவர் செயல்திறன் உங்களுக்குத் தரும் ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து உற்பத்தியாளர்களும் 99 முதல் 200 வரை உரிமை கோருவார்கள் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் வாட் ஹவர் செயல்திறன் எனெர்ஜி செயல்திறன் ஆகியவற்றை நாங்கள் விவாதித்தபடி எடுத்துக்கொள்ளள வேண்டும் சுழற்சியின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பேட்டரியின் ஆயுள் அதாவது சார்ஜ் டிஸ்சார்ஜ் சுழற்சிகள் அடிப்படையில் சில பொதுவான பேட்டரிகளை பட்டியலிடுவோம் லெட் ஆசிட் பேட்டரிகள் மிகவும் பொதுவானவை நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு பேட்டரிகள்சோடியம் சல்பர் பேட்டரிகள் மற்றும் லித்தியம் பாலிமர் பேட்டரிகள் உள்ளனமற்ற பேட்டரிகளும் கூட பொதுவானவை அவை உங்களுக்குத் தெரிந்திருக்கும் பின்னர் அவற்றின் சில மதிப்புகளை பார்ப்போம் லெட் ஆசிட் பேட்டரிகள் Wh kg ஸ்பெசிஃபிக் எனெர்ஜி மற்றும் எனெர்ஜி அடர்த்தி கிராவிமெட்ரிக் ஸ்பெசிஃபிக் அடர்த்தி 35 ஆகும் லெட் ஆசிட் பேட்டரிக்கான ஸ்பெசிஃபிக் பவர் வாட் கேஜி 100 ஆகும் எனவே ஒவ்வொரு கிலோ லெட் ஆசிட் பேட்டரி தொகுப்பிற்கும் 100 வாட் கிடைக்கும் Wh லிட்டர் வால்யுமெட்ரிக்அளவீட்டு ஆற்றல் அடர்த்தி 80 லெட் ஆசிட் பேட்டரிகள் இயல்பான சுற்றுப்புற வெப்பநிலை நிலைகளின் கீழ் செயல்பட முடியும் இது சுமார் 70 செயல்திறனைக் கொண்டுள்ளது மேலும் இது நன்கு பராமரிக்கப்படுமானால் 1000 சார்ஜ் டிஷ்ஷார்ஜ் சைக்கிள்கள் சுழற்சிகள் வரை பயன்படும் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு வாட் எனெர்ஜி ஆற்றல் அடர்த்தி கிராவிமெட்ரிக் அடர்த்தி 55ஆகும் ஸ்பெசிஃபிக் பவர் 100 Wh லிட்டர் 150 இது இயல்பான சுற்றுப்புற வெப்பநிலை நிலைகளின் கீழ் செயல்பட முடியும் Wh செயல்திறன் 70 மற்றும் 2000 க்கும் மேற்பட்ட சார்ஜ் டிஷ்ஷார்ஜ் சுழற்சிகளைக் கொண்டுள்ளது முந்தைய ஈ எலெக்ட்ரரிக் வெகிக்கிள்களில் மிகவும் பிரபலமான சோடியம் சல்பர் பேட்டரி ஒரு கிலோவுக்கு 100 வாட் தரக்கூடியது ஒரு நல்ல எனெர்ஜி டென்சிட்டி 150 டபிள்யூ கிலோ என்பது பவர் டென்சிட்டி கிராவிமெட்ரிக் அடர்த்தி 300 Wh லிட்டர் வால்யூமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி இயக்க வெப்பநிலை அதிகமாக உள்ளது 350o Cஓவன்க்குள்அடுப்புக்குள் இதை வைக்கலாம் இதன் செயல்திறன் 75 ஆக இருக்கும் மேலும் 1000 சார்ஜ் டிஷ்ஷார்ஜ் சுழற்சிகளைக் கொண்டுள்ளது லித்தியம் பாலிமர் பேட்டரிகள் இப்போதெல்லாம் மிகவும் பிரபலமாக உள்ளன கிட்டத்தட்ட எல்லா கேட்ஜெட்களும் லித்தியம் பாலிமர் பேட்டரிகளை இப்போதெல்லாம் மிகவும் கச்சிதமாக பயன்படுத்துகின்றன இது சுமார் 150 Wh kg என்ற மிக அதிக ஆற்றல் அடர்த்தியைக் கொண்டுள்ளது இதுதான் இப்போது வரை மிக அதிகமாக இருக்கலாம் W kg பவர் டென்சிட்டி 200 Wh லிட்டர் 450 ஆகும் சுற்றுப்புற வெப்பநிலை நிலைகளில் இது இயங்குகிறது மற்றும் இதன் செயல்திறன் 80 ஆக இருக்கும் மேலும் அதிக ஆயுளைக் கொண்டுள்ளது 10000 சார்ஜ் டிஷ்ஷார்ஜ் சுழற்சிகளைக் கொண்டுள்ளது எனவே லித்தியம் பாலிமர் பேட்டரி இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது அதிக ஆரம்ப செலவு அதிக மூலதனச் செலவு ஆகியவற்றைக் கொண்டிருந்தாலும் அதன் மிக நல்ல மதிப்புகள் பல்வேறு அளவுருக்கள் கச்சிதமானது மற்றும் நிறைய நன்மைகளைக் கொண்டுள்ளது குறிப்பாக மிக அதிகமாக சார்ஜ் டிஷ்ஷார்ஜ் சுழற்சிகளைக் கொண்டுள்ளது ஆயுள் அதிகமாக இருப்பது மற்றும் நீண்ட காலமாக அது செயல்படுகிறது லெட்ஆசிட் பேட்டரி இங்கு மிகக் குறைந்த மதிப்புகள் கொண்டிருந்தாலும் பயன்பாடு மற்றும் விற்பனை சந்தையில் அதிகபட்ச எண்ணிக்கையில் உள்ளது இது யுபிஎஸ்ஸில் பயன்படுத்தப்படுகிறது இது சில மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒளிமின்னழுத்த பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இது மிகப் பெரியதாக இருந்தாலும் அது மிகக் குறைந்த அடர்த்தி கொண்டது இது குறைந்த ஆரம்ப செலவைக் கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பராமரிப்பது மற்றும் சரிசெய்வது எளிதானது மற்றும் கிராமப்புறங்களில் கூட இது எளிதாகக் கிடைக்கிறது அதனால்தான் இது மிகவும் பிரபலமானது எனவே லெட் ஆசிட் பேட்டரி செயல்திறன் அளவுருக்கள் பெர்ஃபார்மென்ஷ் பெராமீட்டர் குறைவாக இருந்தாலும் கூட பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது